இப்போது கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் பற்றி காணலாம் கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் செல்கிறது என்று கொள்வோம் படத்தில் காட்டியுள்ளவாறு கரண்ட் ஆனது கீழ்நோக்கி பாய்வதாக கொள்வோம் இது கரண்ட் செல்லும் திசையை காட்டுகிறது கொடுக்கப்பட்டுள்ள எலக்ட்ரான் ஆனது மேல் நோக்கி பாய்கிறது மற்றும் அதற்கு இடையே டைஎலெக்ட்ரிக் மெட்டீரியல் உள்ளது மேலும் இந்த இரண்டு அதாவது இது மற்றும் இது இவை இரண்டும் கண்டக்டிங் பிளேட்ஸ் ஆகும் எனவே கரண்ட் ஆனது மேல்நோக்கு திசையில் நகர்கிறது பொதுவாக எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் கரண்ட் என்பது எலக்ட்ரான் நகர்வது ஆகும் எலக்ட்ரான் ஆனது கரண்ட் திசைக்கு எதிர் திசையில் செல்கிறது எனவே எலக்ட்ரான் மேல் நோக்கி செல்லும் மற்றும் இது அப்பர் பிளேட் இது பாட்டம் பிளேட் ஆகும் கீழ்ப்பகுதியில் உள்ள ப்ளேடில் எலக்ட்ரான்ஸ் உள்ளன அதாவது நெகட்டிவ் சார்ஜ் அனைத்தும் ஒன்றிணைந்து கீழே உள்ள பிளேட்டில் இருக்கின்றன இதனால் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கப்படுகிறது எனவே இதனால் இந்த இரண்டு பிளேட்டுக்கும் இடையில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கப்படுகிறது மேலும் இது எலக்ட்ரான்களை மேலே உள்ள பிளேட்டில் இருந்து வெளியேற கட்டாயப்படுத்துகிறது அதே நேரத்தில் இது கீழே உள்ள பிளேட்டில் ஒன்றிணைக்கப்படுகிறது கரண்டின் திசையானது கீழ்நோக்கி இருக்கும் மேலும் இந்த இரண்டு பிளேட்டுக்கு இடையே வோல்டேஜை செலுத்தினால் சார்ஜ் ஆனது மேலே உள்ள பிளேட்டில் அல்லது கீழே உள்ள பிளேட்டில் ஒன்றிணைக்க படுகிறது கீழே உள்ள பிளேட்டில் இருக்கும் சார்ஜ் ஆகும் q இது q ஆகும் எனவே மொத்தத்தில் இது 0 ஆகும் எனவே மொத்தத்தில் 0 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் மேலே உள்ள பிளேட்டோ அல்லது கீழே உள்ள பிளேட்டோ மொத்தத்தில் கெபாசிட்டர் இல் உள்ள சார்ஜ் என்ன என்பதுதான் கேள்வியாகும் இங்கே அனைத்து வரைபடமும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன பெரும்பான்மையான மெட்டல் களில் கரண்ட் ஆனது நகரக்கூடிய எலக்ட்ரான்கள் ஆகும் மற்றும் கன்வென்ஷனல் கரண்ட் கீழ் நோக்கி பாய்வது எலக்ட்ரான் மேல் நோக்கி செல்வதை குறிப்பதாகும் எலக்ட்ரான் மேல்நோக்கி பாய்வதால் அவை கெப்பாசிட்டர் இன் லோயர் ப்ளேட்டில் ஒருங்கிணைக்கப்படுகிறது நான் சொன்னது போன்று லோயர் பிளேட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட நெகட்டிவ் சார்ஜ் ஆனது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை உருவாக்குகிறது மற்றும் இந்த எலக்ட்ரிக் பீல்ட் எலக்ட்ரான்களை லோயர் பிளேட்டில் குவிக்கும் அதே விகிதத்தில் அப்பர் பிளேட்டை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்துகிறது எனவே கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் செல்கிறது மற்றும் சார்ஜ ஆல் கெப்பாசிட்டர் குறுக்கே வோல்டேஜ் உருவாகிறது கெப்பாசிட்டர் இன் ஒரு பிளேட்டில் சார்ஜ் குவிக்கப்படுகிறது ஒரு பிளேட்டில் சார்ஜும் மற்றொரு பிளேட்டில் சார்ஜும் இருந்தால் மொத்தத்தில் இது ஜீரோ ஆகும் இரண்டு ப்ளேட்டிலும் உள்ள மொத்த சார்ஜ் ஆனது எப்பொழுதும் ஜீரோ ஆகும் ஏனெனில் ஒரு பிளேட்டில் உள்ள சார்ஜ் ஆனது மற்றொரு பிளேட்டில் உள்ள சமமான வோல்டேஜ் கொண்ட நெகட்டிவ் சார்ஜ் ஆல் சமன் படுத்தப்படுகிறது எனவே இது 0 ஆகும் வோல்டேஜ் சோர்ஸ்சை கெபாசிட்டர் க்கு கனெக்ட் செய்வதால் ஒரு பிளேட்டில் பாசிடிவ் சார்ஜ் q மற்றும் மற்றொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் q படத்தில் காட்டியுள்ளபடி இருக்கும் இரண்டு பிளேட்டுக்கு இடையில் வோல்டேஜ் அப்ளை செய்தால் இது வோல்டேஜ் சோர்ஸ் இன் டெர்மினல் ஆகும் இங்கே q சார்ஜ் இருக்கும் மற்றும் இங்கே q சார்ஜ் இருக்கும் மொத்தத்தில் இது ஜீரோ ஆகும் எனவே சேமிக்கப்பட்ட சார்ஜ் ஆனது கொடுக்கப்படும் வோல்டேஜ் V க்கு நேர்மறையாக இருக்கும் அதாவது q c v c என்பது கெப்பாசிட்டர் ன் கெப்பாசிட்டன்ஸ் ஆகும் இதன் யூனிட் பேரட் ஆகும் சமன்பாடு ஒன்றிலிருந்து கெப்பாசிட்டன்ஸ் என்பது கெப்பாசிட்டரின் ஒரு பிளேட்டின் சார்ஜ்க்கும் 2 பிளேட்டுக்கும் இடையிலான வோல்டேஜ் க்கும் உள்ள விகிதமாகும் எனவே கெப்பாசிட்டன்ஸ் q அல்லது v ஐ பொறுத்து இருக்காது ஆனால் கெப்பாசிட்டரின் அளவைப் பொறுத்து இருக்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ள பேரலல் ப்ளேட் கெப்பாசிட்டருக்கான C A d இதில் A என்பது ஒவ்வொரு பிளேடின் பரப்பளவு மற்றும் d என்பது இரண்டு பிளேட்டுக்கும் இடையேயான டைஎலக்ட்ரிக் தொலைவு மற்றும் எப்ஸிலோன் என்பது இரண்டு பிளேட்டுக்கும் இடையேயான டைஎலக்ட்ரிக் பெர்மிட்டிவிடி இந்த சமன்பாடு நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றே இதனை உயர்நிலை வகுப்பில் இயற்பியல் பாடத்தில் படித்துள்ளோம் படம் 4 இல் இருந்து நிலையான மற்றும் மாறக்கூடிய கெப்பாசிட்டர் இன் சர்க்யூட் சிம்பல் ஐ காணலாம் மாறக்கூடிய கெப்பாசிட்டர் ஏரோ மார்க் மூலம் குறிப்பிடலாம் கரண்ட் i கெப்பாசிட்டர் இன் பாசிட்டிவ் டெர்மினல் வழியாக உள்ளே செல்லும் போது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது கரண்ட் பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து வெளியேறும் போது கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிறது இது நிலையான கெபாசிட்டர் ன் சிம்பல் ஆகும் இது மாறக்கூடிய கெப்பாசிட்டர் சிம்பல் ஆகும் மாறக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் போலவே இதனை குறிக்கலாம் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும் போது கரண்ட் ஆனது கெப்பாசிட்டர் இன பாசிட்டிவ் டெர்மினலில் செல்கிறது கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும் போது கரண்ட் வெளியே செல்கிறது இப்போது கெப்பாசிட்டர் ன் கரெண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப்பை பெற q ஐ டெரிவேட் செய்ய வேண்டும் சமன்பாடு ஒன்றிலிருந்து q c v எனவே dqdt c dvdt அதாவது சமன்பாடு ஒன்றை டைம் ஐ பொருத்து டெரிவேட் செய்துள்ளோம் முதல் பகுதியிலேயே நாம் dq பற்றி படித்துள்ளோம் இது அடிப்படைக் கருத்து ஆகும் அதாவது i dqdt ஆகும் எனவேi c dvdt இது சமன்பாடு 5 ஆகும் இதுதான் கரண்ட் மற்றும் வோல்டேஜ்கான ரிலேஷன்ஷிப் ஆகும் பாசிட்டிவ் சைன் ஆனது இந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது இது i ஆகும் இது dvdt அதாவது மாற்ற விகித வோல்டேஜ் ஆகும் இது ஸ்லோப் c ஆகும் இது அடிப்படையில் லீனியர் ஆக இருக்கும் இங்கே c ஆனது i க்கு இண்டிபெண்டன்ட் ஆக இருக்கும் அதாவது இந்த சமன்பாடு 5 கெப்பாசிட்டர் ஐ பொருத்தவரையில் லீனியர் ஆக இருக்கும் எனவே இதை லீனியர் கெபாசிட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதிலிருந்து c முழுமையாக y க்கு இன்டிபென்டன்ட் எனலாம் எனவே இது லீனியர் கெபாசிட்டர் ஆகும் அடுத்தது கெபாசிட்டர் ன் வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை சமன்பாடு 5 ஐ இரண்டு புறமும் இன்டக்கிரேட் செய்தால் கிடைக்கும் அதாவது i c dvdt இதிலிருந்து dv 1c i dt இந்த சமன்பாட்டை இரண்டு புறமும் இன்டக்கிரேட் செய்ய வேண்டும் இதன் லிமிட் இன்ஃபினிட்டி ல் இருந்து t வரை ஆகும் இதனை v 1c ∫i dt v என எழுதலாம் இதன் லிமிட் ஆனது t0 முதல் t வரை ஆகும் இந்த சமன்பாட்டை 1c ∫i dt ∫i dt என எழுதலாம் முதல் சமன்பாட்டின் லிமிட் ஆனது மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் t0 வரை ஆகும் இரண்டாவது சமன்பாட்டின் லிமிட் ஆனது t0 முதல் t வரை ஆகும் இங்கே இந்த இரண்டாவது சமன்பாடு உள்ளது இந்த சமன்பாட்டில் அதாவது 1c ∫i dt ∫i dt முதல் பகுதியில் லிமிட் ஆனது மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் t0 வரை ஆகும் இங்கே v ∞ 0 ஆகும் இங்கே வோல்டேஜ் இல்லாததால் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆவதில்லை இந்த சமன்பாட்டை இன்டக்கிரேட் செய்தால் v v ∞ என்ன சொல்லலாம் இங்கே v ∞ 0 ஆகும் எனவே கெப்பாசிட்டர் இன் ஒரு பகுதியில் வோல்டேஜ் இல்லை எனவே இங்கே vt0 மட்டுமே இருக்கும் எனவே இங்கே 1c ∫i dt உள்ளது இதன் லிமிட் ஆனது to முதல் t வரை ஆகும் எனவே v ∞ கண்டிப்பாக 0 ஆக இருக்கும் அல்லது q c v ரிலேஷன் ஷிப் இல் இருந்து எந்த ஒரு நேரத்திலும் qt0 c vt0 என எழுதலாம் மற்றும் இதனை vt0 qt0c என எழுதலாம் இது t t0 நேரத்தில் கெப்பாசிட்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் உண்மையில் இது கடந்த காலத்தில் கெபாசிட்டர் இல் சென்ற கரண்டை குறிப்பதாகும் அதாவது vt0 qt0c என்பது t t0 நேரத்தில் கெப்பாசிட்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் இங்கே சமன்பாடு 7 ஆனது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆனது கடந்த கால கெப்பாசிட்டர் கரண்டை சார்ந்து இருப்பதை குறிக்கிறது ஏனெனில் vt0 இங்கே இருக்கிறது கெப்பாசிட்டர் என்பது மெமரி போன்றது தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே கடந்த கால சமன்பாடுகளை இங்கே எழுதி உள்ளோம் மற்றும் இங்கே v இன்ஃபினிட்டி ஜீரோ ஆகும் எனவே உடனடியாக பவர் கெப்பாசிட்டர் இருக்கு டெலிவரி செய்யப்படுகிறது அதாவது p v i ஆனால் i c dvdt ஆகும் இங்கே i c dvdt என்ன வைக்கலாம் எனவே இது cv dvdtஆகும் தற்பொழுது கெப்பாசிட்டர் இல் உள்ள எனர்ஜியானது ∫ pdt ஆகும் இதன் லிமிட் ஆனது ∞ இலிருந்து t வரையாகும் இங்கே பவர் ஆனது டைம் உடன் பெருக்கப்பட்டுள்ளது இங்கே பவருக்கான சமன்பாட்டை பிரதி இட்டால் cv dvdt என கிடைக்கும் இங்கே c நிலையாக இருப்பதால் வெளியே எடுத்துக் கொள்ளலாம் இப்போது இந்த சமன்பாடு c ∫ v dv இவ்வாறு இருக்கும் இதன் லிமிட் ஆனது ∞ இலிருந்து t வரையாகும் இதனை இன்டெகிரெட் செய்தால் ½ cv2 இவ்வாறு கிடைக்கும் மற்றும் இதன் லிமிட் ஆனது ∞ இலிருந்து t வரையாகும் t ∞ எனும்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படவில்லை எனவே v ∞ 0 ஆகும் எனவே இங்கு சமன்பாடு ஆனது ½ cv2 ½ cv2 ∞ ஆகும் இங்கே v ∞ 0 என்பதால் நமக்கு ½ cv2 என கிடைக்கிறது இது சமன்பாடு 10 ஆகும் அடுத்தது v q c இங்கே q c v மற்றும் இதை இங்கே பயன்படுத்தினால் நமக்கு w q 2 2 c என கிடைக்கும் இந்த சமன்பாடு 11 ஆகும் இது எனர்ஜி சமன்பாடு ஆகும் அதாவது கெபாசிட்டர் இல் சேமிக்கப்பட்ட எனர்ஜி 12 cv 2 அல்லது 12 c q 2 ஆகும் எனவே சமன்பாடு 10 மற்றும் 11 எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேமிக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கொடுக்கிறது இந்த எனர்ஜி கெப்பாசிட்டர் பிளேட்களுக்கு இடையே உருவாகிறது ஐடியல் கெப்பாசிட்டர் இல் எனர்ஜியை டிசிபெட் செய்ய இயலாததால் இந்த எனர்ஜியை ரெசிஸ்டரை போல வெப்பமாக வெளியேற்றலாம் ஆனால் இங்கு ஐடியல் கெபாசிட்டர் ல் எனர்ஜியை டிசிபெட் செய்ய இயலாது ஆனால் அதை மீட்டெடுக்க முடியும் இப்பொழுது கெப்பாசிட்டர் ன் முக்கியமான பிராப்பர்டிஸ் பற்றி காணலாம் முதலாவது சமன்பாடு 5 படி கெப்பாசிட்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் டைமை பொறுத்து மாறுவதில்லை இது dc வோல்டேஜ் ஆகும் அதாவது i c dvdt எடுத்துக்காட்டு க்காக இது டைம் இது வோல்டேஜ் இதை dc வோல்டேஜ் ஆக இருப்பதால் இது நிலை ஆனதாகும் எந்த இடத்திலும் எந்த புள்ளியிலும் இதன் டெரிவேட்டிவ் dvdt 0 ஆக இருக்கும் இது dc வோல்டேஜ் ஆக இருப்பதால் i0 ஆக இருக்கும் கெப்பாசிட்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் டைமை பொறுத்து மாறாத போது கெப்பாசிட்டர் உள்ள கரண்ட் 0 ஆகும் dc வோல்டேஜ் அப்ளை செய்யும் பொழுது இது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் ஆகும் இந்த பகுதிக்கு அப்புறம் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் பிஹேவியர் பற்றி விவாதிக்கலாம் இப்பொழுது கெப்பாசிட்டர் dc க்கு ஓபன் சர்க்யூட் ஆக இருக்கும் ஆனால் சுவிட்சிங் டைமில் அது வேறு விதமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் கெப்பாசிட்டருக்கு dc வோல்டேஜ் செல்லும்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது இரண்டாவது பாயிண்ட் அதாவது கெபாசிட்டர் ல் இருக்கும் வோல்டேஜ் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் கெப்பாசிட்டர் அதன் வோல்டேஜில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மாறாக கெப்பாசிட்டர் இல் செல்லும் கரண்ட் உடனடியாக மாறலாம் இதைப்பற்றி dc டிரன்சியண்ட் பகுதியில் பார்க்கலாம் இந்த கெப்பாசிட்டர் இன் பிஹேவியர் குறிப்பாக ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் பற்றி பார்த்தபிறகு dc டிரன்சியண்ட் பற்றி இசை பார்க்கலாம் அந்த நேரத்தில் இதைப்பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் எனவே கெப்பாசிட்டர் ல் செல்லும் கரண்ட் உடனடியாக மாறலாம் அடுத்தது ஐடியல் கெபாசிட்டர்ல் எனர்ஜியை டிசிபேட் செய்ய முடியாது கெப்பாசிட்டர் ஃபீல்டில் எனர்ஜியை சேமிக்கும்போது சர்க்யூட் இலிருந்து பவரை எடுக்கிறது மற்றும் சர்க்யூட் பவரை டெலிவரி செய்யும் போது அதே எனர்ஜியைக் கொடுக்கிறது dc டிரன்சியண்ட் மற்றும் ac சர்க்யூட் எடுத்துக்கொள்ளும்போது ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் இண்டக்டர் ஆகிய மூன்றும் வரும் அடுத்து சில உதாரணங்களை பார்க்கலாம் அடுத்த உதாரணம் 3 மைக்ரோ ஃபேரட் உடன் 20 வோல்ட் கொண்ட கெபாசிட்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சார்ஜ் மற்றும் எனர்ஜியை கண்டுபிடிக்கவும் மேலும் q cv இதில் c என்பது 3 மைக்ரோ ஃபேரட் அதாவது 310 6 மற்றும் வோல்டேஜ் 20 வோல்ட் எனவே இது 60 மைக்ரோ கூலும்ப் மேலும் சேமித்து வைக்கப்பட்ட எனர்ஜி 12cv2 என்பது ஆகும் இதில் c என்பது 310 6 எனவே12 3 10 6 20 2 இது 600 மைக்ரோ ஜூல்ஸ் அடுத்தது 2 மைக்ரோ ஃபேரட் கெபாசிட்டரின் வழியாக செல்லும் கரண்ட் 6×e 3000t மில்லி ஆம்பியர் ஆகும் அதற்கு இடையேயான வோல்டேஜ் கண்டுபிடிக்கவும் கெபாசிட்டரின் இனிஷியல் வோல்டேஜ் 0 என்று கொள்ளவும் இங்கே வோல்டேஜ்கான பார்முலா ஆனது v1c ∫ idt v 0 இதன் லிமிட் 0 to t ஆகும் ஆரம்பத்தில் டைம் t0 0 எனவே v 0 எனவே இங்கே கெப்பாசிட்டர் இனிஷியல் வோல்டேஜ் 0 என கருதி கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதில் v 0 மற்றும் c என்பது 2 மைக்ரோ ஃபேரட் எனவே 1c என்பது 1 210 6 மற்றும் இது 0 முதல் t வரையாகும் ∫ 6 e 3000 t 10 3 ஏனெனில் இதில் கொடுக்கப்பட்டுள்ள கரண்ட் மில்லி ஆம்பியர் ஆகும் எனவே மில்லி ஆம்பியரை ஆம்பியர் ஆக மாற்றும் போது அதை 10 3 ஆல் பெருக்க வேண்டும் இதனை இன்டகிரேட் செய்யும்போது v 1 e 3000 t ஆகும் எனவே அடுத்தது மிகவும் எளிதான ஒரு உதாரணம் படம் 5 6a இல் கொடுக்கப்பட்டுள்ளது 5 6 இல் வோல்டேஜ் v கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே q மற்றும் i இக்கு இடையே வரைபடம் வரைய வேண்டும் இது ஒரு எளிமையான சீரிஸ் சர்க்யூட் இதில் 1 ஓல்ட் சோர்ஸ் ஆனது கெபாசிட்டர் உடன் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே c 1 மைக்ரோ ஃபேரட் கொடுக்கப்பட்டுள்ளது i கரண்ட் செல்கிறது மற்றும் இது கொடுக்கப்பட்டுள்ள வோல்டேஜ் காண வேவ் ஃபார்ம் ஆகும் எனவே இதை இவ்வாறு வரையலாம் இந்த நேர்கோட்டில் இந்த ஸ்லோப் 10 ஓல்ட் மற்றும் இந்த டைம் ஆனது மைக்ரோ செகண்ட் ஆகும் அதாவது 2 மைக்ரோ செகண்ட் எனவே 10 2 10 6 இதுதான் இந்த லைனின் ஸ்லோப் ஆகும் மற்றும் இது Θ ஆகும் அதேபோல இதுவும் ஒரு ஸ்லோப் ஆகும் இந்த விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் உள்ளது இது ஒரு செகண்ட் மட்டுமே அதாவது 4 முதல் 5 வரை உள்ளது மற்றும் இது 10 இங்கே உள்ள அங்கிள் 90 விட அதிகமாக உள்ளது இந்த ஸ்லோப் நெகட்டிவ் ஆக இருக்கும் எனவே 101 10 6 எனவே இது 1 10 6 ஓல்ட் செகண்ட் மற்றும் இது ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் ஆகும் இது நிலையாக உள்ளது 2 முதல் 4 வரை உள்ளது இங்கே வோல்டேஜ் 0 முதல் 2 வரை டைமை பொருத்து மாறுபடுகிறது இங்கேயும் 4 முதல் 5 வரை டைமை பொருத்து மாறுபடுகிறது ஆனால் 2 முதல் 4 வரை நிலையாக உள்ளது மற்றும் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே q c v இதனை q c v என எழுதலாம் மற்றும் இங்கே c 1 மைக்ரோ பேரட் அதாவது 10 6 இங்கே q யூனிட் ஆனது கூலும்ப் எனவே 10 6 v அதாவது v மைக்ரோ கூலும்ப் ஆகும் இப்போது q க்கான வரைபடம் v மைக்ரோ கூலும்ப் ஆகும் எனவே q என்பது நேரடியான v ஆகும் v எப்படி இருக்குமோ அதேபோல் q இருக்கும் ஆனால் யூனிட் மட்டும் மாறியுள்ளது எனவே இதுவே q வரைபடம் ஆகும் ஆனால் இது மைக்ரோ கூலும்ப் இது 10 இதுவும் அதே போல் உள்ளது மற்றும் i வரைய வேண்டும் அதை எப்படி வரையலாம் என பார்க்கலாம் இப்போது i c dvdt என்பது நமக்கு தெரிந்த ஒன்றே இதை பொதுவாக i c dvtdt என்று எழுதலாம் இதில் c என்பது 1 மைக்ரோ ஃபேரட் ஆகும் எனவே இதில் ஃபேரட் ஐ மாற்றுவதற்காக 10 6 என்பதை சேர்க்கலாம் எனவே இது 10 6 dvdt ஏனெனில் இங்கு c என்பது 1 மைக்ரோ ஃபேரட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது படம் 6b இல் ஸ்லோப் ஆனது 102 இல் காணப்படுகிறது எனவே இது 10210 6 மேலும் இது ஆரிஜின் வழியாக செல்கிறது நேர்கோடு ஆனது ஆரிஜின் வழியாக செல்வதற்கான சமன்பாடு y mx c ஆகும் இதில்c என்பது 0 ஆகும் அடிப்படையாகவே இதிலிருந்து y ஆக்சிஸ் என்பது v என்று காணலாம் மேலும் ஸ்லோப் என்பது 10210 6 ஆகும் எனவே இதை v 10210 6 என்று எழுதலாம் எனவே இது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு பின்னர் வருவோம் முதலில் 0 மற்றும் 2 செகண்ட்டுக்கும் இடையில் உள்ள dvtdt என்ன என்பதை கண்டறிய வேண்டும் ஸ்லோப்பில் இருந்து இதன் மதிப்பு 10210 6ஆகும் இதிலிருந்து இது 5106 ஓல்ட் செகண்ட் என்று கணக்கிடப்படுகிறது 2 மற்றும் 4 செகண்ட்டுக்கும் இடையில் உள்ள dvtdt ஆனது 0 ஆகும் ஏனெனில் dc குவாண்டிடி டைம் மாறக்கூடியது இது டைம் 2 முதல் 4 வரை இன்டிபென்டன்ட் ஆக இருக்கும் எனவே இதன் டெரிவேட்டிவ் ஆன dvtdt ஆனது 0 ஆகும் 4 மற்றும் 5 செகண்ட்டுக்கும் இடையில் உள்ள மதிப்பு 10110 6 ஆகும் அதாவது 10106 ஓல்ட் செகண்ட் ஆகும் எனவே வெவ்வேறு டைம் இன்டர்வல்கான ரேட் ஆப் சேஞ்ச் ஆப் வோல்டேஜ் கணக்கிடப்பட்டுள்ளது இப்போது 0 மற்றும் 2 செகண்ட்டுக்கும் இடையேயான i c dvtdt எனவே c 10 6 மற்றும் dvtdt ஆனது 5 10 6ஆகும் எனவே 0 மற்றும் 2 செகண்ட்டுக்கும் இடையேயான i5 ஆம்பியர் ஆகும் 2 மற்றும் 4 செகண்ட்டுக்கும் இடையேயான i0 ஆகும் அதேபோல் 4 மற்றும் 5 செகண்ட்டுக்கும் இடையேயான ic dvtdt இதில் dvtdt ஆனது 10106 மற்றும் c ஆனது 10 6 அதாவது 1மைக்ரோ பேரட் ஆகும் இதில் 106 மற்றும் 10 6 கேன்சல் ஆகி நமக்கு 10 ஆம்பியர் கிடைக்கும் இங்கு படத்தில் i ஐ பிளாட் செய்ததை காட்டப்பட்டுள்ளது 0 மற்றும் 2 மைக்ரோ செகண்ட்டுக்கும் இடையே இது 5 ஆம்பியர் ஆகும் 2 மற்றும் 4 செகண்ட்டுக்கும் இடையே இது கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இது 0 4 மற்றும் 5 செகண்ட்டுக்கும் இடையே இது 10 ஆம்பியர் இதை iகாக பிளாட் செய்யலாம் இவை அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது மிகவும் எளிதானது உங்களுக்கு புரிவதற்காக ஒவ்வொன்றையும் தெளிவாக கணக்கிட்டு உள்ளேன் இதை ஏற்கனவே படத்தில் காண்பித்து உள்ளேன் dc கண்டிஷனின் படி படத்தில் காட்டப்பட்டுள்ள கெப்பாசிட்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கண்டுபிடிக்கவும் இதுதான் படம் 5 8 இதில் நாம் கெப்பாசிட்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதில் 1000 ஓம் 3000 ஓம் 6000 ஓம் 10 மைக்ரோ பேரட் 20 மைக்ரோ பேரட் ஆகியவை உள்ளன இப்போது இதை கண்டிஷனின் அடிப்படையில் சர்க்யூட்டை திரும்ப வரையலாம் அதாவது நிலையான நிலையில் 10 மைக்ரோ பேரட் 20 மைக்ரோ பேரட் ஆகியவை ஓபன் ஆக உள்ளது மற்றும் 20 ஓல்ட் dc சப்ளை ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சர்க்யூட்டை பார்த்தால் இது ஓபன் ஆக உள்ளது இந்த 20 மைக்ரோ பேரட்டுக்கு இடையேயான வோல்டேஜ் V1 என்று கொள்வோம் எனவே இந்த வோல்டேஜ் V1 ஆகும் இந்த வோல்டேஜ் V2 ஆகும் எனவே இது ஓபன் ஆகும் இது ஓபன் ஆகும் எனவே கரண்ட் i இவ்வாறு செல்கிறது ஏனெனில் இதுவும் இதுவும் ஓபன் ஆக இருப்பதால் கரண்ட் இவ்வாறு செல்கிறது எனவே இங்கு 1000 3000 6000 மொத்தத்தில் 10000 ஓம் ஆகும் எனவே i 2010000 ஆம்பியர் எனவே இது 2 மில்லி ஆம்பியர் ஆகும் எனவே இங்கு i கண்டறியப்பட்டதால் இதிலிருந்து நாம் V1 மற்றும் V2 எளிதாக கண்டுபிடிக்கலாம் முதலில் V2 ஐ கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் ஒரே கரண்ட் i தான் இதன் வழியாக செல்கிறது எனவே V2 ஆனது 3000 6000 i ஆகும் ஏனெனில் 6000 மற்றும் 3000 ஆகியவை தொடர்ச்சியாக உள்ளது மற்றும் V1 ஆனது 3000 i ஆகும் ஏனெனில் இது ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையேயான வோல்டேஜ் ஆகும் நான் V1 மற்றும் V2 கண்டுபிடித்துவிட்டால் இதிலிருந்து நாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த c1 மற்றும் c 2 மூலம் 12 cv 1 2 12 cv 2 2 கண்டுபிடித்து விடலாம் ஆகவே இதனை பெறுவதற்கு i என்பது 2 மில்லி ஆம்பியர் மேலும் V1 ஆனது 3000i ஆகும் எனவே இது 3000 210 3ஆகும் அதாவது 6 வோல்ட் மற்றும் V2 ஆனது 9000 i அதாவது 9000 210 3ஆகும் எனவே இதிலிருந்து V2ஆனது 18 வோல்ட் ஆகும் எனவே w1 12 c 1 v 1 2 ஆகும் இதில் c1 ஆனது 20 மைக்ரோ பேரட் ஆகும் அதாவது 2010 6 ஆகும் மேலும் இதிலிருந்து 12 2010 6 66 என்று எழுதலாம் எனவே இதை கணக்கிட்டால் நமக்கு 360 மில்லி ஜுல் ஆகும் எனவே w2 12 c 2 v 2 2 ஆகும் இதில் c2 ஆனது 10 மைக்ரோ பேரட் ஆகும் அதாவது 1010 6 ஆகும் மேலும் இதிலிருந்து 12 1010 6 1818 என்று எழுதலாம் எனவே இதை கணக்கிட்டால் நமக்கு 1620 மில்லி ஜுல் ஆகும் இங்கு நிலையான dc சப்ளை இருப்பதால் கெப்பாசிட்டர் ஆனது ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது அதனால்தான் கெப்பாசிட்டர் ஓபன் ஆக இருந்தது மற்றும் சர்க்யூட்டுக்கான பதில் எளிதில் கிடைத்தது